மாணவர்களை வரவேற்கிறேன் நாம் இப்போது மார்ஜினல் காஸ்டிங் பற்றி கற்றுக் கொண்டு வருகிறோம் சென்ற வகுப்பில் அதனுடைய கருத்துக்கள் அடிப்படைக் கருத்துக்கள் மற்றும் சில சூத்திரங்களை பயன்படுத்தி மார்ஜினல் காஸ்டிங் நுட்பத்தை தெரிந்துகொண்டோம் எனவே இப்போது சில கணக்குகளை விடை காண்பதன் மூலம் இதனை எவ்வாறு பயன்படுத்துவது இந்த நுட்பத்தை மேலாண்மை முடிவு எடுக்கும் முறையில் வெவ்வேறு நிறுவனங்களில் அல்லது வேறு வேறு அமைப்புகளில் பயன்படுத்துவது மேலும் பிரேக் ஈவன் வரைபடம் அல்லது வேறு வகையில் கூற வேண்டும் என்றால் செலவு தொகுப்பு லாப ஆராய்ச்சி வரைபடம் பற்றி இப்போது விரிவாக காண்போம் பிரேக் ஈவன் வரைபடம் நமக்கு பல விஷயங்களை சித்தரிக்கிறது அதனை வரைபடங்கள் மூலம் எவ்வாறு மேலும் பல விஷயங்களை புரிந்து கொள்வது இல்லையென்றால் இதுபோன்ற விஷயங்கள் நமக்கு தெளிவாக புரியாது எனவே இந்த விஷயத்தில் இப்போது பிரேக் ஈவன் வரைபடம் அல்லது செலவு தொகுப்பு லாப ஆராய்ச்சி வரைபடம் இவற்றை தயாரிப்பது பற்றி அறிந்து கொள்வோம் முதலில் இது போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் என்பதில் வெளியீட்டை எடுத்துக்கொள்ளவேண்டும் அந்த வெளியீடு என்பது யூனிட் அளவுகளில் இருக்க வேண்டும் வெளியீடு என்பது யூனிட் அளவுகளில் இங்கே கொடுக்கும்போது வரவு மற்றும் செலவு களை இங்கே எடுத்துக் கொள்ள வேண்டும் வரவு மற்றும் செலவு என்பது ரூபாயாகவும் அல்லது டாலர்களாக எப்படி நமக்கு தரப்பட்டிருந்தாலும் அதனை இவ்வாறு எடுத்துக்கொண்டு அதற்குண்டான கோட்டினை வரையும்போது பிக்ஸட் காஸ்ட் உடைய கோடு இவ்வாறாக வருகிறது மொத்த செலவில் கோடு இங்கே உள்ளது மேலும் ஒரு கோட்டை வரைந்து இதனை இந்தப் பக்கத்தை முடிக்கிறேன் இந்த கோடு இதுவரை பிக்ஸட் காஸ்ட் இதற்கு அப்புறம் உள்ள இந்த கோடு வேரியபில் காஸ்ட் பகுதி எனவே ஃபிக்ஸட் கூட்டல் வேரியபில் காஸ்ட் என்பது மொத்த செலவு இங்கே இருக்கிறது இந்தப் பக்கம் வரவை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் எனவே உதாரணத்திற்காக எடுத்துக்கொண்டால் இங்கே யூனிட்டுகள் இப்படி 0 இது 10 இது 20 இது 30 இது 40 இது 50 இது 60 இது 70 இது 60 இது 70 இது 80 இது 90 கடைசியில் இது 100 என்று சொல்லலாம் உதாரணத்திற்கு இது யூனிட்களின் எண்ணிக்கை இது ஆயிரம்களிலும் இருக்கலாம் இது எண் ஆகவும் இருக்கலாம் அல்லது இது எந்த வகையான தொகுதியாகவும் இருக்கலாம் உதாரணத்திற்கு இந்த இடத்தில் இதை இவ்வாறாக எடுக்கிறோம் 200000 பின்னர் இது நான்கு பின்னர் இது ஆறு பின்னர் இது எட்டு பின்னர் இது 10 கடைசியில் இது 12 இவை அனைத்தும் வரவு கோடு என்று அர்த்தம் இங்கே நாம் வெளியீட்டை யூனிட் அளவுகளில் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே செலவு வரவு அடிப்படையில் எடுத்திருக்கிறோம் இந்தக் கோடு விற்பனை கோடு என்று நீங்கள் சொல்லலாம் இது இரண்டாவதாக வரும் கோடு இங்கே இருக்கக்கூடிய இந்த கோடு மொத்த செலவு கோடு மொத்த செலவு கோடு இங்கே உள்ள ஒரு கோணம் இந்தக் கோணத்தை பற்றி சொன்னால் இந்த கோணம் நிகழ்வு நிகழ்வு கோணம் இந்த புள்ளியில் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த புள்ளி தான் பிரேக் இவென் பாயின்ட் இதைத்தான் பிரேக் இவென் பாயின்ட் என்று சொல்கிறோம் எனவே இது விற்பனையில் வந்த வரவு இது உதாரணத்திற்கு 4 5 அல்லது ஆறு லட்சம் விற்பனை இது யூனிட்டுகள் அடிப்படையாக கொடுக்கப்பட்டுள்ளது இது மொத்தமாக 58000 யூனிட்டுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது சந்தையில் நாம் பிரேக் இவென் பாயின்ட் அடையப் போகிறோம் இது மொத்த செலவு கோடு கீழே உள்ள கோடு மற்றும் இது பிரேக் ஈவன் மொத்த விற்பனை கோடு மற்றும் இது நிகழ்வு கோணம் இந்தப் பகுதி லாப பகுதி என்று அழைக்கப்படுகிறது இது லாப பகுதி இந்தப் பகுதி நஷ்ட பகுதி நீங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நமது மொத்த செலவை இவ்வாறாக பிரித்துள்ளோம் இந்த புள்ளி வரை உள்ள பகுதி மொத்த செலவு பகுதி மொத்த செலவு கோடு இந்த மொத்த செலவு என்பது பிக்ஸட் காஸ்ட் மற்றும் வேரியபில் காஸ்ட் உடைய கூட்டுத்தொகை எனவே இதன் பின்னாடி வருவது மொத்த செலவு கோடு இந்த மொத்த செலவு கோடு என்பது இங்கே ஆரம்பிக்கிறது என்றால் இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரை பிக்ஸட் காஸ்ட் அதன்பின் வருவது வேரியபில் காஸ்ட் இவ்வாறாக மொத்த செலவு கோடு போகிறது இந்தக் கோடு இங்கே பூஜ்ஜியத்தில் இருந்து ஆரம்பித்து இது விற்பனை கோடு ஏனென்றால் விற்பனை பூஜ்ஜியமாக இருக்கலாம் அந்த இடத்தில் குறைந்தபட்ச பிக்ஸட் காஸ்ட் இருக்கலாம் ஏனென்றால் நாம் உற்பத்தியை செய்கிறோமோ இல்லையோ பிக்ஸட் காஸ்ட் என்பது இருக்கும் எனவே பிக்ஸட் காஸ்ட் என்பது இங்கே இருக்கிறது இந்த புள்ளிதான் பிக்ஸட் காஸ்ட் இந்த புள்ளி என்பது விற்பனை விற்பனை 0 இருந்தாலும்கூட பிக்ஸட் காஸ்ட் என்பது இந்த இடம் வரை இருக்கிறது விற்பனை உயரத் துவங்கும்போது வேரியபில் காஸ்ட் என்பதும் அதனுடன் அந்த சமயத்தில் உயரத் தொடங்கும் எனவே ஆரம்பத்தில் உங்களுடைய விற்பனை கோடு என்பது மொத்த செலவுடன் வைத்துப் பார்க்கையில் மிகவும் கீழே இருக்கிறது இங்கே என்ன நடக்கிறது ஆரம்பத்தில் பிக்ஸட் காஸ்ட் என்பது அதிகமாக இருந்தது பின்னர் வேரியபில் காஸ்ட் யும் இணைத்துக் கொண்டோம் இதனால் என்னுடைய ஆரம்ப நிலை உற்பத்தி என்பது பிரேக் இவென் பாயின்ட் வரை உள்ள செலவு வரை வந்தது அதுவரை வரவும் குறைவாக இருந்தது விற்பனை குறைவாக இருந்தது எனவே இந்த கோடு இவ்வாறாக போய்க்கொண்டிருந்தது விற்பனை கோடு என்பது செலவுக் கோட்டுக்கு கீழே வந்துகொண்டிருந்தது இந்த இயக்கத்தின் அடிப்படையில் நாம் ஒரு புள்ளியை அடைகிறோம் அந்த புள்ளி என்பது தான் பிரேக் இவென் பாயின்ட் என அழைக்கப்படுகிறது அந்த இடம் வரை நமக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை நீங்கள் புரிந்துகொள்ளலாம் விற்பனை கோடு என்பது இவ்வாறாக போகிறது செலவு கோடு என்பது இப்படி போகிறது இந்த இரண்டு கோடுகளும் சந்திக்கும் இந்த இடம்தான் இந்தப் புள்ளியில் செலவு மற்றும் வரவு என்பது சமமாக உள்ளது இதன் அர்த்தம் என்னவென்றால் அந்த நிறுவனம் எந்த லாபத்தையும் சம்பாதிக்கவில்லை இதுவரை அது செய்த செலவை மட்டுமே திருப்பி எடுத்திருக்கிறது உதாரணமாக விற்பனையின் அளவு இதுவரை உள்ள பகுதி என்றால் இந்தப் பகுதிக்கு உள்ளே வரும் விற்பனை என்பது நஷ்டத்தை தருகிறது ஏனென்றால் இங்கே செலவு அதிகமாக உள்ளது வரவு குறைவாக உள்ளது விற்பனை குறைவாக உள்ளது ஒட்டுமொத்தமாக இந்த புள்ளி வரை அந்த நிறுவனம் நஷ்டத்தை சந்தித்து வந்தது ஆனால் இந்தப் புள்ளிக்கு அடையும்போது அது பிரேக் இவென் பாயின்ட் ஆகிறது அதன் பின் வரும் விற்பனை கோடு மொத்த செலவு கோடு என்பது மொத்த செலவு கோட்டை தாண்டி உள்ள பகுதி அதாவது பிரேக் இவென் பாயின்ட் தாண்டி வரும் பகுதியில் வருவது லாப பகுதி இந்த லாப பகுதி என்பது நகர்ந்து கொண்டே செல்லும் நமது விற்பனை உயர லாபத்தில் பகுதி உயர்ந்து கொண்டே செல்கிறது அதுதான் நடக்கிறது எனவே இந்தப் பகுதியைப் பற்றி நீங்கள் பேசும்போது கடைசியில் இந்த பகுதியை இணைக்கும்போது இந்தப் பகுதிதான் பாதுகாப்பு விளிம்பு பகுதி என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் இந்த பிரேக் இவென் பாயின்ட் என்பதை கடக்கும்போது நாம் செய்த உற்பத்தி இந்த புள்ளியை கடந்து செல்லும் போது பாதுகாப்பு விளிம்பு பகுதி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பாதுகாப்பு விளிம்பு எவ்வாறு விவரிப்பது மொத்த விற்பனை கழித்தல் பிரேக்கிங் பாயின்ட் வரை உள்ள விற்பனை எனவே இது மொத்த விற்பனை கோடு மற்றும் இது பிரேக் இவன் கோடு இதிலிருந்து எப்போதெல்லாம் விற்பனை நடைபெறுகிறதோ அதுவரை உள்ள பகுதி பாதுகாப்பு விளிம்பு பகுதி என்று அழைக்கப்படுகிறது இதைப்பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்து இருக்கிறோம் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் விடுபட்டது என்றால் நிகழ்வு கோணம் இந்த கோணத்தை நிகழ்வு கோணம் என்று அழைக்கிறோம் ஏனென்றால் இந்தக் கோணம் இந்த இடத்தில் இப்படியாக வருகிறது நிகழ்வு அதன் தன்மை என்ன நிகழ்வு லாபம் என்றால் நிகழ்வு கோணத்தில் லாபம் என்று பொருள் பொதுவாக நாம் இதை நிகழ்வு கோணம் என்று எழுதுகிறோம் அடிப்படையில் நிகழ்வு கோணம் என்பதன் லாபம் எப்படி இந்த இடைவெளி செலவிற்கும் விற்பனை கோட்டுக்கும் இடையே உள்ள இடைவெளி அதிகமாக இருக்கும்போது நிகழ்வின் லாபம் அதிகமாக இருக்கும் உதாரணமாக இந்த இடைவெளியை அதிகரித்தால் அல்லது அதிகரிக்க முயற்சி செய்ய முடியுமென்றால் ஒரு குறிப்பிட்ட புள்ளி வரை அதாவது மொத்த செலவு என்பது மொத்த விற்பனையை காட்டிலும் அதிகமாக இருந்தால் அதன் பின்னர் அது பிரேக் இவென் பாயின்ட் கடந்து செல்லும்போது மொத்த செலவு கோடு என்பது கீழே இருக்க துவங்கும் அது விற்பனை கோட்டிற்கு கீழே இருக்கும் அப்போது இந்த இடைவெளி இந்த இரண்டு கோடுகளுக்கு நடுவே இருக்கும் இந்த இடைவெளியை பற்றி பேசும்போது இந்த இரண்டு கோடுகளுக்கு நடுவில் வருகிற நிகழ்வு வாகை பாகை எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு தகுந்தார் போல லாபமும் பெரிதாக இருக்கும் இவை இரண்டும் எந்த அளவிற்கு பிரிந்து இருக்கிறதோ அந்தக் கோடுகள் ஒன்றை ஒன்று பிரிந்து நிகழ்வு கோணத்தை உண்டாகும்போது அந்த அளவிற்கு லாபம் இருக்கிறது ஏனென்றால் செலவு என்பது மிகவும் கட்டுக்குள் இருக்கிறது விற்பனை அதிகரிக்கிறது எனவே விற்பனை என்பது பிரேக் இவென் பாயின்ட் வரை செல்கிறது இடைவெளிக்குப் பின்னர் அதாவது செலவு மற்றும் விற்பனை விலை அதிகமாக இருக்கும்போது லாபம் என்பது நிகழ்வு லாபம் அல்லது லாபம் சம்பாதித்தது அதிகமாக இருக்கும் எனவே இந்த மொத்த வரைபடம் பிரேக் ஈவன் வரைபடம் என்று அறியப்படுகிறது பிரேக் ஈவன் வரைபடம் அல்லது செலவு தொகுப்பு லாப ஆராய்ச்சி வரைபடம் ஏனென்றால் இங்கே நாம் செலவையும் கணக்கில் எடுத்துக் கொள்கிறோம் உற்பத்தியின் தொகுப்பையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம் மேலும் யூனிட்டுகளை அதனுடைய மதிப்பின் அடிப்படையில் கருத்தில் எடுத்துக் கொள்கிறோம் லாபம் என்பதும் இனி வரப்போகும் லாபம் என்பதையும் எவ்வளவு என்று தெரிந்து கொள்கிறோம் இதனைத்தான் சி வி பி வரைபடம் செலவு தொகுப்பு லாபம் பற்றிய ஆராய்ச்சி வரைபடம் இதனை நீங்கள் பிரேக் இவென் பாயின்ட் வரைபடம் என்றும் அழைக்கலாம் ஆனால் இதிலிருந்து பல விஷயங்களை புரிந்து கொள்கிறோம் மார்ஜினல் காஸ்டிங் எப்படி வருகிறது இரண்டு வகையான காஸ்டிங் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது பிக்ஸட் காஸ்ட் மற்றும் பெரிய வேரியபில் காஸ்ட் இதிலிருந்து விற்பனை தொடங்கும் உயர துவங்கும் இடம் எவ்வாறு செலவு தொடங்குகிறது ஆரம்பத்தில் செலவு விற்பனையை விட அதிகமாக இருப்பதும் பின்னர் ஒரு புள்ளியில் இரண்டு கோடுகளும் சந்திக்கும் இடங்களும் அவ்வாறு சந்திக்கும் இடம் அல்லது புள்ளி என்பது பிரேக் இவென் பாயின்ட் என்றும் அழைக்கிறோம் அதன் பின்னர் உள்ள இந்த இடைவெளி என்பது செலவு கோடு மற்றும் விற்பனை கோடு இடையே வருவது பெரிய இடைவெளி அதிகமான இடைவெளி இருக்கும் இடத்தில் நிகழ்வு கோணம் அதிகமாக இருக்கும் இல்லையென்றால் இதன் இடையே உள்ள இடைவெளி குறைவாக இருக்கும்போது லாபத்தின் நிகழ்வு கோணம் குறைவாக இருக்கும்போது லாபம் குறைவாக இருக்கும் இந்த இடத்தில் நாம் செலவை கட்டுப்படுத்த வேண்டும் பிக்ஸட் காஸ்ட் நமது கட்டுப்பாட்டுக்குள் இல்லை எனவே குறைந்தது வேரியபில் காஸ்ட் என்பதையாவது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் வேரியபில் காஸ்ட் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் பிக்ஸட் காஸ்ட் என்பதையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இந்த இரண்டு கோட்டுக்கும் இடையே உள்ள இடைவெளி குறிப்பிடத்தக்க வகையில் அதிகமாகவும் அதன் இயக்கம் உயரும்போது அல்லது லாபத்தின் நிகழ்வு கோணம் பெரிதாகும்போது நிறுவனத்தின் லாபம் ஈட்டுவது உயரத் துவங்கும் வாய்ப்புகள் உள்ளது எனவே இந்த வரைபடம் உங்களுக்கு தெளிவான தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த வரைபடத்தின் அதாவது பிரேக் இவென் பாயின்ட் வரைபடம் நான் உங்களுக்கு PPT யில் காண்பிக்கவில்லை இதை நானே தயாரித்தேன் எனவே இதனை எவ்வாறு தயார் செய்யலாம் என்று உங்களுக்கு இப்போது புரிந்திருக்கும் இந்த வரைபடத்தின் அர்த்தம் என்ன இதனைக் கொண்டு எவ்வாறு முக்கியமான முடிவுகளை எடுப்பது என்று நிர்வாகத்தில் உள்ள பல்வேறு வகையான நிறுவனங்கள் அமைப்புகள் ஆகியவற்றுக்கு உதவுகிறது இதன்பின்னர் இதன் கருத்துரு விவாதத்திலும் அல்லது அடிப்படை விவாதத்திலும் நாம் சில பிரச்சினைகளைப் பற்றி பேசப்போகிறோம் நான் ஏற்கனவே உங்களிடம் அடிப்படை மார்ஜினல் காஸ்டிங் பற்றிய கருத்துக்களையும் மார்ஜினல் காஸ்டிங் உடைய நுட்பங்களையும் அதனுடன் மார்ஜினல் காஸ்டிங் பற்றிய தொடர்புகளையும் அதில் பயன்படுத்தப்படும் வெவ்வேறு சூத்திரங்களையும் மற்றும் மாதிரிகளையும் பின்னர் பலவகையான கருத்துக்களை எவ்வாறு கணக்கிடுவது என்பதும் அதன்மூலம் மார்ஜினல் காஸ்டிங் வைத்து முக்கியமான மேலாண்மை முடிவுகளை எடுப்பது பற்றியும் நான் சொன்னேன் பங்களிப்பு என்றால் என்ன லாபத்தின் தொகுப்பு என்றால் என்ன பி வி ரேஷியோ என்றால் என்ன செலவு தொகுப்பு லாபம் ஆராய்ச்சி என்றால் என்ன பிரேக் இவென் பாயின்ட் என்றால் என்ன வேண்டிய அளவுக்கு உண்டான லாபத்தை பெற செய்யவேண்டிய விற்பனை அளவு எவ்வளவு பங்களிப்பு எப்படி கண்டறிவது வேரியபில் காஸ்ட் பிக்ஸட் காஸ்ட் கணக்கிடும் முறைகள் இவற்றை அறிந்து கொண்டோம் எனவே இதன் அர்த்தம் இதனை நாம் கருத்துரு அடிப்படையில் விவாதித்தோம் அதனுடைய சூத்திரங்களை கற்றுக்கொண்டோம் அதன் பின்னர் நான் உங்களுக்கு கொடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டியது ஒரு மாணவனாக மார்ஜினல் காஸ்டிங் மற்றும் மேலாண்மை கணக்குகள் அதில் வரும் மார்ஜினல் காஸ்ட் சமானம் அதாவது எஸ் கழித்தல் வி சமம் கூட்டல் பி சரி மார்ஜினல் காஸ்டிங் அடிப்படை கடினமான பிரச்சனை இதுதான் விற்பனை கழித்தல் வேரியபில் காஸ்ட் என்பது பங்களிப்பு பங்களிப்பு என்பது சமமாக இருக்கலாம் இருக்க வேண்டும் அல்லது சற்று கூடுதலாக இருக்கலாம் முடிந்தவரையில் அல்லது குறைந்தபட்சம் பிக்ஸட் காஸ்ட் கூட்டல் லாபம் சமமாக இருக்க வேண்டும் பங்களிப்பு என்பது மிகவும் அதிகமாக இருந்தால் விற்பனைக்கும் வேரியபில் காஸ்ட் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது அது எவ்வாறு நிகழ்கிறது பிக்ஸட் காஸ்ட் நிலையாக இருக்கிறது நீங்கள் அதிக லாபம் சம்பாதிக்க உள்ள வழிமுறைகளை உயர்த்த முயற்சிக்கிறீர்கள் எனவே மார்ஜினல் காஸ்ட் சமானம் மிக மிக முக்கியமானது அதனை எப்போதும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த சமானத்தின் தொடர்பு என்னவென்றால் உதாரணத்திற்கு உங்களுக்கு அந்த மூன்று விஷயங்கள் தெரியும் என்றால் நான்காவது விஷயத்தை எளிமையாக கண்டுபிடித்துவிடலாம் இது ஒரு அடிப்படை கருத்து மேலும் ஆரம்ப விவாதங்களில் இது இருந்தது இப்போது அதனுடைய பல்வேறு நுட்பங்களை எவ்வாறு உபயோகிக்க போகிறோம் உதாரணமாக நாம் பங்களிப்பை பற்றி பேசினோம் பின்னர் பி வி ரேஷியோ பற்றி பேசினோம் அதனுடன் பிரேக் இவென் பாயின்ட் பற்றி சொன்னோம் அல்லது பாதுகாப்பு விளிம்பு என்பதைப் பற்றியும் சொன்னோம் மார்ஜினல் காஸ்டிங் உள்ள இந்த வெவ்வேறு வகையான உப பொருட்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி பேசினோம் இப்போது சில பிரச்சினைகளை விவாதிப்போம் இங்கே உங்களுக்கு பிரச்சனை குறித்த ஒரு தாழை கொண்டு வந்திருக்கிறேன் இது இங்கே நிலையானது இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது முதலில் இந்த பிரச்சனை என்ன என்பதை புரிந்து கொள்வோம் இதற்கு என்ன செய்வது என்றும் பின்னர் இதனை எவ்வாறு கணக்கிடுவது அதை எவ்வாறு கணக்கு முறையில் சரி செய்வது அதனுடன் சம்பந்தப்பட்ட மதிப்புகள் இவற்றை கணக்கிடுவது என்பதன் மூலம் மார்ஜினல் காஸ்டிங் என்பது எவ்வளவு உபயோகமானது என்பதை புரிந்து கொள்ளலாம் அது ஒவ்வொரு நாளிலும் மேலாண்மை முடிவுகள் எடுக்க எவ்வாறு உதவுகிறது என்றும் புரிந்து கொள்ளலாம் சரி இப்போது பிரச்சினைகளைப் பற்றி விவாதிப்போம் இந்தப் பக்கத்தில் உள்ள பிரச்சினையை முதலில் எடுத்துக் கொள்கிறேன் ஆரம்பத்தில் இந்த பக்கத்தில் கொடுக்கப்பட்டது என்றால் நான்கு பிரச்சினைகள் நமக்குத் தரப்பட்டிருக்கிறது ஆனால் நான் மேலும் சில பிரச்சனைகளை இங்கே தருகிறேன் அதற்காக மேலும் ஒரு பக்கத்தை இத்தோடு இணைகிறேன் இதனால் எல்லா கருத்துக்கள் மார்ஜினல் காஸ்டிங் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை நம்மால் முழுமையாக பூர்த்தி செய்ய முடியும் இங்கே சில விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கிறேன் மார்ஜின் காஸ்டிங் உதவியுடன் எவ்வாறு ஒரு பொருளை முடிவு செய்வது என்று உங்களுடன் விவாதித்திருக்கிறேன் அதனுடைய விலையை எவ்வாறு நிர்ணயம் செய்வது அதனுடைய கட்டுப்படுத்தும் காரணிகள் குறித்து எவ்வாறு முடிவு செய்வது அல்லது பங்களிப்பு என்பதை எவ்வாறு கண்டறிவது பங்களிப்பு என்பதன் பங்கு என்ன அதை எவ்வாறு முடிவு செய்வது பல்வேறு வகையான பொருட்களுக்கு அல்லது சேவைகளுக்கு எவ்வாறு முடிவுகளை எடுப்பது இவற்றை சில தொடர்புடைய பிரச்சினைகள் மூலம் அறிந்துகொண்டு விவாதிப்போம் முதலில் எளிதான பிரச்சினைகளை வைத்து ஆரம்பித்து பின்னர் சற்று கடினமான படிகள் வரை சென்று பிரச்சினைகளை காண்போம் மார்ஜின் காஸ்டிங் உபயோகித்து எவ்வாறு தினசரி மேலாண்மை முடிவுகள் எடுப்பது என்பதை காண்போம் உதாரணத்திற்கு உங்களது முதல் பிரச்சனையை இங்கே கொடுத்திருக்கிறேன் அந்த பிரச்சனை என்னவென்றால் இது ஒரு பீட்டா லிமிடெட் என்ற நிறுவனத்தின் புத்தகத்திலிருந்து பெறப்பட்டது இதனுடைய செலவு அமைப்புகள் மற்றும் விற்பனை விலை இவைகளை யூகித்து அது இரண்டும் சமகாலத்தில் இருந்தது என்று எடுத்துக்கொண்டு இவை இரண்டும் நமக்கு தகவல்கள் தரப்பட்டுள்ளன நமக்கு லாபம் மற்றும் விற்பனை அந்த காலத்தில் ஏற்பட்டதை நமக்கு தந்திருக்கிறார்கள் அது விற்பனை முதலாவது பருவத்தில் 120000 மற்றும் லாபம் 9000 மற்றும் விற்பனை இரண்டாவது பருவத்தில் 140000 லாபம் 13000 இதிலிருந்து சில விஷயங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் முதலில் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது பி வி ரேஷியோ PV Ratio அதற்கு முன்னர் முதலாவதாக நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் விற்பனையின் பிரேக் இவென் பாயின்ட் பின்னர் லாபம் பற்றி அறிய செல்கிறோம் விற்பனை என்பது உதாரணத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் அதிலிருந்து எவ்வளவு நமக்கு லாபம் வந்திருக்கிறது இதனுடைய லாபத்தை நாம் கண்டறிய வேண்டும் அதேபோல் விற்பனை ஒரு லட்சம் ரூபாய் என்றால் பின்னர் ரூபாய் 20 ஆயிரம் லாபம் சம்பாதிக்க தேவையான விற்பனையின் அளவு இரண்டாவது கடைசியில் பாதுகாப்பு விளிம்பு என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இதை வைத்து நாம் கணக்கிட வேண்டும் இங்கே ஐந்து விஷயங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன இது மிகவும் எளிமையாக தரப்பட்ட ஒரு தகவல் இந்த தகவல்களின் அடிப்படையில் இந்த எல்லா ஐந்து கேள்விகளுக்கும் விடை கண்டுபிடிக்க உதவியாக இருக்கும் முதல் கேள்வி என்பது பி வி ரேஷியோ PV Ratio எவ்வாறு கண்டுபிடிப்பது இதனை லாப தொகுப்பு ரேஷியோ PV Ratioவுடன் செய்ய வேண்டும் இப்போது நீங்கள் சூத்திரத்தை ஞாபகப்படுத்தி பார்த்தால் இதனுடைய பி வி ரேஷியோ PV Ratio எப்படி கணக்கிடுவது இதை மிகவும் எளிமையான முறையில் கணக்கிட உதவும் ஒரு சூத்திரமாக உங்களுக்கு நான் ஏற்கனவே தந்திருக்கிறேன் அது என்னவென்றால் பங்களிப்பு என்பதை விற்பனையால் வகுக்க வேண்டும் இது ஒருவகையான சூத்திரம் அது சம்பந்தப்பட்ட தகவல் தரப்படவில்லை என்றால் பங்களிப்பை எவ்வாறு கணக்கிடுவது என்பது இரண்டாவது வகையான சூத்திரம் நிலையான செலவு கூட்டல் லாபம் வகுத்தல் விற்பனை நிலையான செலவு கூட்டல் லாபம் என்பதும் பங்களிப்பை தரும் அதுவும் ஒருவகையான வரையறை தான் எனவே பி வி ரேஷியோ PV Ratio கண்டுபிடிக்க அது ஒரு வழி உள்ளது அல்லது இந்த இரண்டு விஷயங்களும் கிடைக்கவில்லை என்றால் மூன்றாவது வழியாக நான் உங்களுக்கு சொன்னது போல் லாபத்தில் ஏற்பட்ட மாற்றம் அல்லது பங்களிப்பில் ஏற்படும் மாற்றம் 2 பருவங்களில் ஒரு பருவத்திலிருந்து இரண்டாவது பருவம் அதை விற்பனையில் ஒரு பருவத்தில் இருந்து இரண்டாவது பருவத்தில் ஏற்பட்ட மாறுதல் கொண்டு வகுக்க வேண்டும் எனவே எந்த வகையான விவரங்கள் நமக்கு தரப்பட்ட ஆளும் தரப்பட்டாலும் நமக்கு விற்பனை பற்றிய தகவல் தரப்பட்டிருக்கிறது ஒரு பருவத்தில் உள்ள லாபம் அதனுடைய விற்பனை என்கிற தகவல் உள்ளது அதேபோல் இரண்டாவது பருவத்தில் இரண்டாவது விற்பனை மற்றும் லாபம் தரப்பட்டிருக்கிறது எனவே இதை வைத்துக்கொண்டு நம்மால் பி வி ரேஷியோ PV Ratio கணக்கிட முடியும் அதனுடைய சூத்திரத்தை நான் இங்கே உபயோகிக்கிறேன் இரண்டு பருவங்களில் லாபத்தில் ஏற்பட்ட மாற்றம் இரண்டு பருவங்களில் விற்பனையில் ஏற்பட்ட மாற்றம் வைத்து வகுக்க வேண்டும் இப்போது இரண்டு பருவங்களில் ஏற்படும் லாபத்தில் ஏற்படும் வித்தியாசத்தை மிக எளிதாக கண்டுபிடிக்கலாம் அது எவ்வளவு வருகிறது 9000 என்பது முதல் பருவம் 13000 என்பது இரண்டாவது பருவம் எனவே இதனுடைய வித்தியாசம் இரண்டு பருவங்களுக்கு இடையில் என்றால் 9 ஆயிரத்திலிருந்து 13000 அது ரூபாய் 4000 மேலும் விற்பனையில் எவ்வளவு வருகிறது என்பதை பின்னோக்கிப் பார்த்தால் அது இரண்டாவது பருவத்தில் 140000 முதல் பருவம் 120000 எனவே விற்பனையில் 20000 வித்தியாசம் வருகிறது இப்போது எளிமையாக ரேஷியோவை கணக்கிடலாம் அது ஒன்றின் கீழ் 5 அல்லது 20 இதிலிருந்து லாபத்தில் தொகுப்பு விகிதம் என்பது 20 என்று புரிந்து கொள்ளலாம் எப்போதும் உற்பத்தி அதிகரிக்கும் போது அந்த உற்பத்தியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும்போது மேலும் விற்பனையை சந்தையில் அதிகப் படுத்துகிறோம் என்றால் லாபம் 20 சதவீதம் வரை அதிகரிக்கும் இதன் அர்த்தம் சந்தையில் இருந்து 20 சதவீதம் வரை நம்மால் லாபத்தை சம்பாதிக்க முடியும் என்பது சாத்தியப்படலாம் இதிலிருந்து 80 வரை விற்பனை விலையில் செலவு என்பது தெரிகிறது மேலும் 20 சதவீதம் லாபம் இதனை பரந்த வழியில் செல்ல வேண்டுமென்றால் இது மிகச் சரியானது என்று சொல்ல முடியாது இருந்தபோதிலும் பரந்த எண்ண அடிப்படையில் தொகுப்பின் லாபம் விகிதாச்சாரம் இதுதான் இதுதான் நாம் கூறும் லாபம் மற்றும் தொகுப்புக்கு உள்ள உறவு இதை வைத்துத்தான் நாம் பி வி ரேஷியோ PV Ratio 20 என்று நமது முதலாவது கேள்விக்கு விடை கண்டுபிடித்து இருக்கிறோம் இந்த விஷயத்தில் இரண்டாவதாக கேட்கப்பட்ட கேள்வி என்ன நாம் இப்போது அந்த பக்கத்துக்கு செல்கிறோம் அதில் பிரேக் ஈவன் பாயிண்ட் உடைய விற்பனை அல்லது விற்பனையில் ஏற்படும் பிரேக் இவென் பாயின்ட் இப்போது விற்பனையின் பிரேக் இவென் பாயின்ட் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடிப்பதற்கு உள்ள சூத்திரம் பிரேக் இவென் பாயின்ட் என்பதற்கு என்ன பிரேக் இவென் பாயின்ட் என்பதை பற்றி பேசும் போது அதனுடைய சூத்திரம் அதனை யூனிட்டுகளில் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் பிக்ஸட் காஸ்ட் வகுத்தல் ஒரு யூனிட்டுக்கு உண்டான விற்பனை விலை கழித்தல் ஒரு யூனிட்டுக்கு உண்டான வேரியபில் காஸ்ட் அல்லது இதனை மதிப்பு அடிப்படையில் கணக்கிட வேண்டும் என்றால் இந்த சூத்திரம் உதவியாக இருக்கும் அது எஃப் பெருக்கல் எஸ் வகுத்தல் எஸ் கழித்தல் வி இந்த இரண்டு சூத்திரங்களும் நமக்கு கண்டுபிடிக்க சற்று சிரமமாக இருக்கும் என்றால் மூன்றாவதாக உள்ள சூத்திரம் என்பது பிக்ஸட் காஸ்ட் வகுத்தல் பி வி ரேஷியோ PV Ratio இந்த இடத்தில் நமக்கு பிக்ஸட் காஸ்ட் தரப்படவில்லை என்றால் அதாவது பிக்ஸட் காஸ்ட் கூட தரப்படவில்லை என்றால் முதலில் பிக்ஸட் காஸ்ட் ஐ கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது நிலையான செலவு என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் பிக்ஸட் காஸ்ட் என்பது பங்களிப்பு கழித்தல் லாபம் என்று பிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்கும் ஒரு வழி இருக்கிறது ஏனென்றால் மொத்த பங்களிப்பு என்பது பிக்ஸட் காஸ்ட் மற்றும் லாபம் இப்போது பங்களிப்பு என்பது பங்களிப்பு என்கிற தகவலை பெறவேண்டுமென்றால் அதனுடைய நிலையான அளவு என்று நமக்கு இங்கே தரப்படுகிறது விவரம் என்பது லாபம் ஆனால் நமக்கு பங்களிப்பு என்பது தரப்படவில்லை இப்போது பங்களிப்பை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்கிற கேள்வி வருகிறது உங்களால் பங்களிப்பை கணக்கிட முடியவில்லை என்றால் அப்போதும் உங்களால் பிக்ஸட் காஸ்ட் கணக்கிட முடியாது இதுவரை நாம் பிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிப்பதற்கு முதலில் பங்களிப்பை கணக்கு செய்தோம் பங்களிப்பு என்பது தரப்படவில்லை எனவே பங்களிப்பை முதலில் கணக்கிட வேண்டும் முதலில் பங்களிப்பை எளிமையாக கணக்கிடலாம் அது விற்பனையில் ஒரு பருவம் அதை வைத்து எவ்வாறு கணக்கிடுவது என்றால் விற்பனையின் ஒரு பருவம் பெருக்கல் பி வி ரேஷியோ PV Ratio என்றால் ஒன்றின் கீழ் 5 பெருக்கல் பி வி ரேஷியோ PV Ratio என்று பார்த்தோம் என்றால் அதனுடைய தொகை 24000 என்று வருகிறது ரூபாய் 24000 என்பது பங்களிப்பு ரூபாய் 24 ஆயிரம் என்பது பங்களிப்பு இப்போது பிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்கலாம் இதிலிருந்து நாம் முன்னேறி செல்ல முடியும் பங்களிப்பு என்பது 24000 என்று நாம் ஏற்கனவே கணக்கிட்டு வைத்துள்ளோம் மேலும் லாபம் என்பது நமக்கு தெரியும் இப்போது நாம் கண்டுபிடிக்க வேண்டிய பகுதி என்ன விற்பனையின் பிரேக் இவென் பாயின்ட் எனவே இப்போது விற்பனையில் பிரேக் இவென் பாயின்ட் ஒரு பருவத்திற்கு என்பதை கணக்கிட வேண்டும் அது எவ்வளவு அது 9000 எனவே இப்போது பிக்ஸட் காஸ்ட் எவ்வளவு பிக்ஸட் காஸ்ட் என்பது ரூபாய் பதினையாயிரம் பிக்ஸட் காஸ்ட் என்பது ரூபாய் 15000 எனவே இப்போது மிகவும் எளிமையாக நமக்கு தேவையானதை கண்டுபிடித்து விட்டோம் என்று நினைக்கிறேன் இப்போது நமக்கு தேவையான சூத்திரம் என்பது பிக்ஸட் காஸ்ட் வகுத்தல் பி வி ரேஷியோ PV Ratio இப்போது நம்மிடம் பிக்ஸட் காஸ்ட் என்பது இருக்கிறது நாம் ஏற்கனவே பி வி ரேஷியோ PV Ratio கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம் இப்போது நாம் BEP கண்டுபிடிப்பதில் எந்த சிரமமும் இல்லை எனவே இங்கே BEP என்ன பிக்ஸட் காஸ்ட் என்பது 15000 இருக்கிறது அதனை ஒன்றின் கீழ் ஐந்து கொண்டு வகுக்கும்போது அது ஐந்தின் கீழ் ஒன்று என்று மாறிவிடும் எனவே 15000 பெருக்கல் ஐந்தின் கீழ் ஒன்று என்பது எவ்வளவு ரூபாய் 75000 எனவே விற்பனையின் பிரேக் இவன் இந்த விஷயத்தில் ரூபாய் 75000 எனவே இது 120000 ரூபாயில் இருக்கிறது 120000 ரூபாய் விற்பனை என்றால் பிரேக் ஈவன் விற்பனை எவ்வளவு அது 75000 என்ற விற்பனை அளவை எட்டும் போது கிடைக்கிறது ரூபாய் 75000 வரை ஏற்படும் விற்பனைக்கு நமக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அதன்பின் வருகிற விற்பனை ரூபாய் 75000 இருந்து துவங்கி 120000 வரை செல்கிறது எனவே அதுவரை உள்ள தொகை லாபம் என்று கொள்ளப்படுகிறது இந்த விஷயத்தில் பிரேக் இவென் பாயின்ட் என்று நாம் கணக்கிட்டது 75000 ரூபாய் இதே பிரேக் இவென் பாயின்ட் என்பதை இரண்டாவது பருவத்திற்கு கணக்கிடும்போது இரண்டாவது பருவத்தின் விற்பனை 140000 மேலும் லாபம் 13000 மீண்டும் அதே அளவில் பிரேக் இவென் பாயின்ட் என்பது வரும் ஏனென்றால் விற்பனையிலும் லாபத்தில் ஏறக்குறைய அதே அளவு வித்தியாசம் தான் வருகிறது எனவே மீண்டும் BEP கணக்கிட வேண்டும் இரண்டாவது பருவத்திற்கு முதலில் பிக்ஸட் காஸ்ட் கணக்கிட வேண்டும் அதற்கு முதலில் பங்களிப்பை அதன் பின்னர் பிக்ஸட் காஸ்ட் கணக்கிட வேண்டும் உபயோகிக்கும் சூத்திரம் பிக்ஸட் காஸ்ட் வகுத்தல் பி வி ரேஷியோ PV Ratio இதில் நாம் கண்டுபிடித்தது என்பது விற்பனையின் பிரேக் ஈவன் இரண்டு பருவத்திற்கு எனவே இதை நீங்கள் உங்களது வேலையாக வைத்து கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் இப்போது மூன்றாவது கேள்விக்கு விடை அளிக்க போகிறோம் மூன்றாவது கேள்வி என்பது என்ன ஒரு லட்சம் ரூபாய் விற்பனைக்கு ஏற்பட்ட லாபம் எவ்வளவு ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்தால் ஏற்படும் லாபம் எவ்வளவு இதன் அர்த்தம் இந்த விஷயத்தில் நாம் பங்களிப்பை கணக்கிட வேண்டும் இங்கே நாம் கண்டுபிடிக்க வேண்டிய பங்களிப்பு என்பது இவ்வாறு வரும் பங்களிப்பு என்பதை பார்த்தால் பங்களிப்பின் மொத்த தொகை எவ்வளவு மொத்த செலவு என்பது வேரியபில் காஸ்ட் கூட்டல் பிக்ஸட் காஸ்ட் கூட்டல் லாபம் எனவே நாம் முதலில் கண்டுபிடிக்க வேண்டியது பங்களிப்பு பங்களிப்பு ரேஷியோ என்பதை கணக்கிடுவதன் மூலம் இங்கே உள்ள பாகம் சி என்பதை அதற்கு எடுத்துக் கொள்கிறோம் இங்கே என்ன செய்யலாம் என்றால் நமது மொத்த விற்பனையின் தொகை நாம் சம்பாதிக்க வேண்டியது என்பது எவ்வளவு ரூபாய் ஒரு லட்சம் என்பது விற்பனை என்று நமக்கு தெரியும் லாபம் என்பது விற்பனை ஒரு லட்சம் ரூபாயாக இருக்கும் போது அதனை பி வி ரேஷியோ PV Ratio கொண்டு பெருக்க வேண்டும் பி வி ரேஷியோ PV Ratio என்பது ஒன்றின் கீழ் 5 மொத்த விற்பனையும் அதற்கு நாம் விரும்பிய அளவு செய்யவேண்டிய விற்பனை அதை பி வி ரேஷியோ PV Ratio வைத்து பெருக்க வேண்டும் இங்கே நமது பி வி ரேஷியோ PV Ratio கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம் ஒரு லட்சம் பெருக்கல் ஒன்றின் கீழ் 5 எனவே அது ரூபாய் 20000 சரி இங்கே நாம் பங்களிப்பு என்பதை ஏற்கனவே கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம் அந்த பங்களிப்பு எந்த தொகையில் இருந்து ஒரு லட்ச ரூபாய் விற்பனைக்கு எவ்வளவு வருகிறது என்று பார்க்க வேண்டும் லாபத்தை கணக்கிடுவதற்கு முதலில் அதன் பங்களிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் நாம் விரும்பிய விற்பனைத் தொகை என்பது ரூபாய் ஒரு லட்சம் பங்களிப்பு என்பதை கணக்கிட்டு அதனுடன் விரும்பிய விற்பனை தொகையை பெருக்கி பி வி ரேஷியோ PV Ratio கொண்டு வகுக்க வேண்டும் இங்கே நாம் பங்களிப்பு என்பதே 20000 என்று கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம் ஏற்கனவே ஏதோ ஒரு தொகை பிக்ஸட் காஸ்ட் என்று கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம் லாபம் என்று நாம் அடிப்படையில் கண்டுபிடித்த தொகை எவ்வளவு லாபம் என்பது அடிப்படையில் பங்களிப்பு கழித்தல் பிக்ஸட் காஸ்ட் இங்கே பங்களிப்பு எவ்வளவு பங்களிப்பு என்பது ரூபாய் 20000 மேலும் பிக்ஸட் காஸ்ட் என்பது எவ்வளவு அதையும் ஏற்கனவே கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம் பிக்ஸட் காஸ்ட் என்பது இங்கே இவ்வளவு என்றால் நாம் கணக்கிட்டு வைத்த தொகை ரூபாய் 15000 எனவே 20000 கழித்தல் 15000 எனவே லாபம் என்பது ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் 5000 இதனுடைய அர்த்தம் நமக்கு ஏற்கனவே தெரிந்தது போல நாம் ரூபாய் 75000 விற்பனை செய்யப் போகிறோம் அது நமது பிரேக் இவென் பாயின்ட் ஆனால் மொத்த விற்பனை என்பது 120000 ரூபாய் எனவே லாபம் என்பதை ரூபாய் 5 ஆயிரம் இப்போது அதனுடைய விற்பனையின் அளவு எவ்வளவு என்று கேட்கலாம் இதற்கான விடையை கூறுங்கள் இந்த வகையில் விற்பனை என்பது ஒரு லட்சம் ரூபாய் என்று எட்டும்போது நமது லாபம் என்பது எந்த அளவில் அந்த சமயத்தில் இருக்கும் பங்களிப்பு என்பது நமக்கு தெரியும் பி வி ரேஷியோ PV Ratio தொகுப்பின் லாப விகிதாச்சாரம் ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட தொகுப்பு என்பது ஒரு லட்சம் என்று நமக்கு ஒரு நிலை தரப்பட்டுள்ளது இப்போது உற்பத்தியின் தொகுப்பை பிவி ரேஷியோ கொண்டு பெருக்கினால் உங்களுக்கு பங்களிப்பின் நிலை கண்டுபிடித்துவிடலாம் சரி பங்களிப்பு நாம் கண்டு பிடித்து வைத்தது 20000 பிக்ஸட் காஸ்ட் நாம் ஏற்கனவே கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம் 15000 இப்போது லாபத்தின் அளவு விற்பனை என்பது ஒரு லட்சம் என்று வரும்போது எவ்வளவு என்பது நம்முடைய கேள்வி இங்கு கேள்வி என்பது லாபம் என்பது விற்பனை ஒரு லட்சம் ரூபாயாக இருக்கும் போது லாபம் என்பது 5 ஆயிரம் ரூபாய் அடுத்த கேள்வி நாம் பதிலளிக்க வேண்டியது நாம் சம்பாதிக்க வேண்டிய லாபம் அளவிற்கு செய்யவேண்டிய விற்பனை டிபார்ட் பகுதி என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த அளவு ரூபாய் லாபத்திற்கு தேவையான விற்பனை எவ்வளவு லாபம் 20000 ரூபாய் லாபம் 20000 என்றால் அதற்குத் தேவையான விற்பனை இதை நாம் கணக்கிட வேண்டும் இதனை இவ்வாறு நாம் இங்கே கணக்கிடலாம் இதற்கு எதை முதலில் செய்ய வேண்டும் முதலில் பங்களிப்பு எவ்வளவு என்பதை கணக்கிட வேண்டும் பங்களிப்பு இங்கே எவ்வளவு பங்களிப்பு கணக்கிடுவதற்கு சூத்திரம் பிக்ஸட் காஸ்ட் கூட்டல் லாபம் இதுதான் அந்தப் பகுதி பங்களிப்பு என்பது பிக்ஸட் காஸ்ட் கூட்டல் லாபம் எனவே இப்போது நீங்கள் பிக்ஸட் காஸ்ட் கூட்டல் லாபம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் பிக்ஸட் காஸ்ட் இங்கே எவ்வளவு 15000 நாம் கண்டு பிடித்து வைத்திருக்கும் லாபம் எவ்வளவு லாபம் இங்கே எவ்வளவு என்று பார்க்கும்போது லாபம் என்பது 20000 லாபம் 20000 என்பதற்கு நாம் செய்யவேண்டிய விற்பனையின் அளவு என்பது எவ்வளவு பிக்ஸட் காஸ்ட் என்பது இது இது நமது லாபம் எனவே பங்களிப்பில் இருந்து நீங்கள் பெற வேண்டியது என்ன பங்களிப்பில் இருந்து பெற வேண்டியது இரண்டு விஷயங்கள் பிக்ஸட் காஸ்ட் நீங்கள் பெற வேண்டியது லாபம் ரூபாய் 20000 நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது எனவே மொத்த பங்களிப்பு என்பது ரூபாய் 35000 என்று இருக்கவேண்டும் எனவே இதனுடைய கேள்வி என்று நீங்கள் சொன்னால் இங்கே நாம் என்ன கண்டுபிடிக்க விரும்புகிறோம் லாபம் ரூபாய் 20000 சம்பாதிக்க செய்யவேண்டிய விற்பனை அதற்குத் தேவையான பங்களிப்பை இங்கே கண்டுபிடித்தோம் எனவே விற்பனையை கண்டுபிடிக்க இங்கே நாம் உபயோகிக்கும் சூத்திரம் என்ன அது விற்பனையின் பங்களிப்பு வகுத்தல் பி வி ரேஷியோ PV Ratio மொத்த பங்களிப்பு 35000 ரூபாய் வகுத்தல் பி வி ரேஷியோ PV Ratio பி வி ரேஷியோ PV Ratio என்பது இங்கே எவ்வளவு பி வி ரேஷியோ PV Ratio என்று நீங்கள் சொல்வது ஒன்றின் கீழ் 5 எனவே இதை நீங்கள் ஐந்தில் ஒன்று என்று மாற்றிக் கொள்ள வேண்டும் எனவே இப்போது வரும் தொகை எவ்வளவு 175000 ரூபாய் என்பது நாம் விரும்பும் லாபம் ஆகிய ரூபாய் 20000 சம்பாதிக்க உதவும் எனவே நாம் நமது விற்பனையை ரூபாய் 175000 வரை உயர்த்த வேண்டும் எனவே நீங்கள் 175000 ரூபாய் விற்பனை செய்யும்போது நமக்கு கிடைக்கும் லாபம் என்பது எவ்வளவு அது ரூபாய் 20000 மேலும் நான் கேட்கவேண்டிய விடை இந்த கேள்விக்கு பாதுகாப்பு விளிம்பு இந்த இரண்டு பருவங்களில் எவ்வளவு அதற்கு மிகவும் எளிமையான சூத்திரம் விற்பனை இரண்டு பருவங்கள் கழித்தல் பிரேக் ஈவன் விற்பனை விற்பனை நடந்த இரு பருவங்கள் எனவே இங்கே நடந்த விற்பனை இந்த இரண்டு பருவங்களில் எவ்வளவு 140000 மீண்டும் இங்கே பிரேக் இவென் பாயின்ட் கணக்கிடும்போது நான் முன்பே சொல்லியது போல அது ரூபாய் 75000 எனவே இந்த தொகை என்பது எவ்வளவு பாதுகாப்பு விளிம்பு என்பது ரூபாய் 65000 ஆக இருக்கும் ஏனென்றால் ரூபாய் 75000 என்பது லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை என்கிற புள்ளி அதன்பின்னர் வருகின்ற எவ்வளவு விற்பனையும் அதாவது 140000 ரூபாய் என்பது பாதுகாப்பு விளிம்பு அதனுடைய தொகை ரூபாய் 65000 எனவே இது ஒரு அடிப்படை கருத்து என்று சொல்லலாம் அடிப்படை உதாரணம் இன்று நான் உங்களுடன் விவாதித்தது இங்கே சில பிரச்சனைகளை செய்து பார்த்தோம் மார்ஜினல் காஸ்டிங் அதைப்பற்றிய கருத்துக்கள் அவைகளை நடைமுறைப்படுத்துவது என்பதை அடுத்த வகுப்பிலும் கற்றுக்கொள்வோம் நான் சில பிரச்சனைகளை எடுத்து வருகிறேன் சில வித்தியாசமான கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிப்போம் அது மார்ஜினல் காஸ்டிங் உதவியுடன் அந்த விடைகளை கண்டுபிடிப்போம் பின்னர் மேலும் அதிகமாக அதன் கருத்துக்களை கற்றுக்கொள்வோம் நன்றிகள் பல